அனைவருக்கும் வாழ்த்துக்கள் TALE பொறியியல் கற்பித்தல் மற்றும் கற்றல் பாடத்திற்கு வரவேற்கிறோம் முதல் அலகு பொறியியல் கற்பித்தல் மற்றும் கற்றல் மட்டுமல்லாமல் ஒரு நல்ல பொறியியலாளரின் பண்புகள் குறித்தும் வரும் இப்போது 2015 முதல் உயர்கல்வித் துறையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன முக்கிய மாற்றம் ஆசிரியர் மையத்திலிருந்து கற்பவர் மையப்படுத்தலுடன் தொடர்புடையது இதன் பொருள் என்னவென்றால் கற்றவர் என்ன கற்றுக் கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு அவர் கற்றுக்கொண்டார் என்பதில் கவனம் செலுத்தப்படுகிறது ஒரு கற்பவர் மையப்படுத்தலில் இதைத்தான் நாங்கள் குறிக்கிறோம் மேலும் கற்றல் மாணவனால் ஒரு குறிப்பிட்ட விளைவை எந்த அளவிற்கு எட்டப்பட்டுள்ளது என்பதன் அடிப்படையில் அளவிடப்படுகிறது அல்லது விளைவுகளை அடையும் நிலை அறிவுறுத்தல்களைத் திட்டமிடுவதற்கும் செயல்படுத்துவதற்கும் அடிப்படையாகும் என்று கூறுவது இப்போது பெரிய மாற்றம் அங்கீகார செயல்பாட்டில் உள்ளது அங்கீகாரம் என்பது ஒரு திட்டம் குறிப்பிட்ட அளவுகோல்களை எந்த அளவிற்கு பூர்த்தி செய்கிறது என்பதை சில நிறுவனம் அளவிடும் பொறியியல் கல்வி விஷயத்தில் இந்த அளவுகோல்கள் பொதுவாக அரசாங்கத்தின் ஒரு நிறுவனத்தால் வரையறுக்கப்படுகின்றன இது தேசிய அங்கீகார வாரியம் மற்றும் பொது திட்டங்களில் இது NAAC ஆகும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தேசிய அங்கீகார வாரியம் ஒரு அளவுகோலை வரையறுக்கிறது மற்றும் குறிப்பிட்ட திட்ட எந்த அளவிற்கு உண்மையில் எந்த அளவிற்கு குறிப்பிட்ட திட்ட அளவுகோல்களை உருவாக்குகிறது என்பதை மதிப்பிடுகிறது இது ஏன் அவசியம் எந்தவொரு கல்வி நிறுவனமும் அது தனியார் அல்லது பொது ஒரு சமூக நிறுவனம் மாணவர்கள் ஆசிரியர்கள் என பல பங்குதாரர்கள் உள்ளனர் பின்னர் உங்களுக்கு பெற்றோர் உள்ளனர் பின்னர் உங்களிடம் அரசு நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்கள் மற்றும் பல உள்ளன இந்த குறிப்பிட்ட சமூக நிறுவனம் அதன் கூறப்பட்ட நோக்கங்களை எந்த அளவிற்கு பூர்த்தி செய்கிறது என்பதை பங்குதாரருக்கு தெரியப்படுத்த வேண்டும் அங்கீகார செயல்முறை உண்மையில் அந்த நோக்கத்திற்கு உதவுகிறது உயர்கல்விக்கு வரும்போது பொறியியலில் யுஜி மற்றும் பிஜி திட்டங்களை வழங்கும் பெரும்பாலான உயர் கல்வி நிறுவனங்கள் தங்கள் திட்டங்களை தேசிய அங்கீகார வாரியத்தால் அங்கீகாரம் பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கும் UG மற்றும் PG மட்டத்தில் உள்ள பொறியியல் திட்டங்கள் தேசிய அங்கீகார வாரியம் NBA ன் வரம்பிற்குள் வரும் மேலும் 2015 முதல் NBA க்கு அனைத்து பொறியியல் திட்டங்களும் திட்ட விளைவுகளை அடைய வேண்டும் மற்றும் அவை தொடர்ந்து தங்கள் செயல்திறனை மேம்படுத்துகின்றன என்பதை நிரூபிக்க வேண்டும் நாம் இங்கே வரையறுப்போம் திட்ட விளைவுகளை கொஞ்சம் தளர்வாகப் பயன்படுத்துவோம் ஆனால் அவை என்ன என்பதை சிறிது நேரம் கழித்து விரிவாகக் கூறுவோம் பல உயர்கல்வி நிறுவனங்களும் தங்கள் நிறுவனத்தை NAAC ஆல் அங்கீகாரம் பெற விரும்புகின்றன NAAC என்பது தேசிய மதிப்பீட்டு மற்றும் அங்கீகார கவுன்சில் ஆகும் வித்தியாசம் தேசியமானது அல்லது சில திட்டங்களை விரிவாகப் பார்க்கும்போது NAAC நிறுவன அங்கீகாரத்தை மட்டுமே விரும்புகிறது ஆனால் நிறுவனத்தின் மற்ற குணாதிசயங்கள் முழுவதையும் மதிப்பாய்வு செய்து மதிப்பீடு செய்ய அவர்கள் விரும்புகிறார்கள் மேலும் உயர்கல்வி நிறுவனத்தில் கற்பித்தல் மற்றும் கற்றல் நடவடிக்கைகள் அனைத்தும் மாணவர்கள் நன்கு வரையறுக்கப்பட்ட மற்றும் அளவிடக்கூடிய விளைவுகளை அடையுமாறு திட்டமிடப்பட்டு நடத்தப்பட வேண்டும் இதை நாம் பரவலாக விளைவு அடிப்படையிலான கல்வி என்று அழைக்கிறோம் இது OBE ஐக் கொண்டிருப்பதற்கான இந்த குறிப்பிட்ட தேவை பொறியியல் கல்லூரிகளின் அனைத்து ஆசிரிய உறுப்பினர்களுக்கும் ஒரு புதிய தேவையாகும் ஏனெனில் அவர்களின் முந்தைய செயல்பாடுகள் இதனுடன் நேரடியாக தொடர்புபடுத்தப்படவில்லை அவர்கள் இதை எதிர்க்கவில்லை ஆனால் அவர்கள் விளைவு அடிப்படையிலான கல்வியுடன் சரியாக இணையவில்லை இப்போது TALE என்பது இந்த தேவைகளை பூர்த்தி செய்ய ஆசிரியர்களுக்கு வசதியாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பாடமாகும் 0624 இப்போது TALE பொறியியல் திட்டங்களில் ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்கள் பட்டப்படிப்பு முடிக்கும் நேரத்தில் நல்ல பொறியியலாளர்களாக மாற்றுவதை நோக்கமாகக் கொண்டுள்ளது எந்தவொரு பொறியியல் திட்டமும் அதை நோக்கமாகக் கொண்டிருக்க வேண்டும் இந்த பாடநெறி 4 தொகுதிகள் கற்றல் விளைவுகள் பாடநெறி வடிவமைப்பு அறிவுறுத்தல் மற்றும் அங்கீகாரம் என வழங்கப்படுகிறது ஒவ்வொரு தொகுதியும் ஒரு கடன் சுமையை கொண்டது சுமார் 10 வகுப்பறை அமர்வுகளுக்கு சமமானதாகும் ஒவ்வொரு தொகுதியும் சுமார் அரை மணி நேர வீடியோ விரிவுரைகளின் 20 அலகுகளாக வழங்கப்படுகின்றன மேலும் ஒவ்வொரு அலகுக்கும் ஒரு சில பணிகள் இருக்கும் இது TALE இன் அமைப்பு யார் TALE எனப்படும் பாடத்திட்டத்தில் ஆர்வம் கொண்டவர் யார் மிக முக்கியமாக பணிபுரியும் ஆசிரியர்கள் பொறியியல் கல்லூரிகளில் அனுபவம் வாய்ந்த அல்லது புதிதாக ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட ஆசிரியர்கள் ஆர்வமுள்ள ஆசிரியர்கள் கற்பித்தல் தொழிலுக்கு வெளியே உள்ள மற்றும் இதில் சேர விரும்புவோர் மற்றும் கல்வி தொழில்நுட்பத்தில் தங்கள் வாழ்க்கையை உருவாக்க விரும்பும் பட்டதாரி மாணவர்களும் இந்த நாட்களில் மிகப்பெரிய அளவிலான கார்ப்பரேட் பயிற்சி உள்ளது நிறுவனம் கூட கார்ப்பரேட்டுகள் கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு கல்வி தொழில்நுட்பங்கள் மற்றும் பயிற்சி திட்டங்களை வழங்கி வருகிறது அத்தகைய நிறுவனங்களும் இந்த பாடத்திட்டத்தில் ஆர்வமாக இருக்கும் எனது நண்பர் பேராசிரியர் கே ரஜனிகாந்த் அளித்த உள்ளீடுகள் மற்றும் கருத்துகளை நான் குறிப்பாக ஒப்புக் கொள்ள விரும்புகிறேன் அந்த உள்ளீடுகள் எனக்கு மிகவும் மதிப்புமிக்கவை இப்போது TALE ன் கட்டமைப்பைப் பார்ப்போம் தொகுதி 1 க்கு "கற்றல் விளைவுகள்" என்று பெயரிட்டோம் இது ஒரு நல்ல பொறியியலாளர் யார் விளைவு அடிப்படையிலான கல்வி என்றால் என்ன அங்கீகாரம் விளைவுகள் அவை எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன மற்றும் கற்றலின் வகைபிரித்தல் பாடநெறி விளைவுகளை எவ்வாறு எழுதுவது மற்றும் பரவலாக விளைவுகளை அடைவது எப்படி என்பது போன்ற சிக்கல்களைப் பார்க்கும் இவை தொகுதி 1 இன் கூறுகள் இவை சுமார் 20 அலகுகளுக்கு உரையாற்றி முடிகப்படும் தொகுதி 2 என்பது "பாடநெறி வடிவமைப்பு" இந்த பாடநெறி வடிவமைப்பு செயல்முறை தொகுதி 1 இன் அறிவைப் பெறுகிறது மற்றும் பாடநெறி ADDIE மாதிரியின் கட்டமைப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ADDIE மாதிரி 5 கட்டங்களைக் கொண்டுள்ளது ஒரு பகுப்பாய்வு கட்டம் வடிவமைப்பு கட்டம் வளர்ச்சி கட்டம் கட்டத்தை செயல்படுத்துதல் மற்றும் கட்டத்தை மதிப்பீடு செய்தல் பாடநெறி ஒவ்வொரு கட்டத்தையும் எவ்வாறு விரிவாகப் பார்ப்பது என்பதைப் பார்க்கும் மேலும் பாடத்திட்டத்தை வடிவமைப்பதற்கான ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒரு வகையான வார்ப்புருவை முன்வைக்க முயற்சிப்போம் தொகுதி 3 என்பது அறிவுறுத்தலுடன் தொடர்புடையது மேலும் அறிவுறுத்தல் வடிவமைப்பு மற்றும் அறிவுறுத்தல் முறைகள் சான்றுகள் அடிப்படையிலான அறிவுறுத்தல் முறைகள் குறிப்பாக அறிவுறுத்தல் உத்திகள் அதாவது அறிவுறுத்தல் முறைகளின் சேகரிப்பு ஒரு அறிவுறுத்தல் அலகு எழுதுவதற்கான ஸ்கிரிப்ட் மற்றும் கற்றல் என நாம் பரவலாக அழைப்பது தவிர வேறொன்றுமில்லை மற்றும் திட்டங்கள் மற்றும் விளக்கக்காட்சிகளுக்கான அறிவுறுத்தல் தொகுதி 4 "அங்கீகாரம்" தொடர்பானது இது NBA அங்கீகாரம் மற்றும் NAAC அங்கீகாரமாக இருக்கலாம் இந்த நாட்களில் பொறியியல் நிறுவனங்கள் என்பிஏ அங்கீகாரத்தில் மட்டும் ஆர்வம் காட்டவில்லை அவை என்ஏஏசி அங்கீகாரத்தையும் நாடுகின்றன எனவே பரந்த அளவில் இது TALE பாடத்தின் கட்டமைப்பாகும் இப்போது நாம் அறிக்கைகளை எழுதும் விதமான பற்றி பேசாமல் விளைவு அடிப்படையிலான கல்வியைப் பற்றிப் பேசும்போது நாம் அடைய முயற்சிக்கும் விளைவுகள் எவை என்பதைக் குறிப்பிடுவோம் இந்த பாடநெறியின் விளைவில் அதாவது 4 தொகுதிகளுக்குப் பிறகு மாணவர்கள் இங்கே கற்பவர்கள் பயிற்சி செய்கிறார்கள் மற்றும் ஆர்வமுள்ள ஆசிரியர்கள் தொகுதி 1 இல் விளைவை அடிப்படையாகக் கொண்ட கல்வியின் தன்மையைப் புரிந்து கொள்ள முடியும் மற்றும் பொறியியலில் இளங்கலை திட்டத்தின் குறிக்கோள்கள் மற்றும் விளைவுகளைப் புரிந்து கொள்ள முடியும் இது NBA க்கு தேவைப்படுகிறது எனவே பரந்த அளவில் அதுதான் நம்மிடம் உள்ள முதல் பாட விளைவுகளில் ஒன்றாகும் கற்பவர்களுக்கு இடையில் தொடர்புகொள்வதற்கு எங்களுக்கு ஒருவித மொழி தேவைப்படுகிறது அங்குதான் வகைபிரித்தல் பற்றி பேசுகிறோம் நாம் பார்க்கும் கற்றலின் குறிப்பிட்ட வகைபிரித்தல் ஆண்டர்சன் ப்ளூம் வின்சென்டி வகைபிரித்தல் என்று அழைக்கப்படும் எனவே பாடநெறி விளைவு ஆண்டர்சன் ப்ளூம் வின்சென்டி வகைபிரித்தல் மற்றும் கற்றலின் மூன்று களங்களைப் புரிந்து கொள்ளுதல் மூன்று பாடநெறி விளைவு பின்னர் ஒரு பொறியியல் திட்டத்தில் ஒரு பாடத்தின் விளைவுகளை எவ்வாறு எழுதுவது என்பதைக் கற்றுக்கொள்கிறோம் இது திட்ட விளைவுகள் மற்றும் திட்ட குறிப்பிட்ட விளைவுகளின் துணைக்குழுவைக் குறிக்கிறது எனவே இவை தொகுதி 1 இன் மூன்று பாட விளைவுகள் மற்றும் தொகுதி 2 ஒரு பொறியியல் திட்டத்தில் ஒரு பாடத்திட்டத்தை ADDIE இன் அறிவுறுத்தல் வடிவமைப்பு கட்டமைப்பில் வடிவமைப்பதைப் பார்க்கிறது பாடநெறி விளைவுகளுடன் நல்ல சீரமைப்பில் இருக்கும் மதிப்பீட்டை வடிவமைப்பதை நாங்கள் குறிப்பாக வலியுறுத்துகிறோம் தொகுதி 3 என்பது மெர்லின் கொள்கைகளைப் பின்பற்றி பாடநெறி விளைவுகள் மற்றும் திறன்களை அடைவதற்கு சீரமைப்பான பாடநெறி விளைவுகள் மதிப்பீடு மற்றும் வடிவமைப்பு வழிமுறையாகும் இது குறித்து அந்த நேரத்தில் விரிவாகக் கூறுவோம் தொகுதி 4 துறை மட்டத்தில் NBA அங்கீகாரத்திற்கும் பாடநெறி விளைவு 8 நிறுவன மட்டத்தில் NAAC அங்கீகாரத்திற்கும் தயார் படுத்துதல் எனவே இவை TALE இன் பாடநெறி விளைவுகள் இப்போது தொகுதி 1 குறிப்பாக ஒரு பொறியியல் திட்டத்தின் கற்றல் விளைவுகள் முதலில் ஒரு நல்ல பொறியாளர் கல்வி கற்பித்தல் கற்றல் மதிப்பீடு பயிற்று பண்பு பற்றிய புரிதல் தேவைப்படுகிறது பின்னர் நாம் விளைவு அடிப்படையிலான கல்வியைப் பார்க்கிறோம் பின்னர் அங்கீகாரத்தின் பங்கு விளைவுகளின் நிலைகள் NBA இன் திட்ட விளைவுகள் ஆகியவற்றைப் பார்ப்போம் NBA இன் திட்ட விளைவுகளின் தன்மையைப் புரிந்துகொள்ள முயற்சிப்பதில் நாம் கணிசமான நேரத்தை எடுத்துக்கொள்கிறோம் பின்னர் கற்றல் வகைபிரித்தல் இந்த அறிவின் அடிப்படையில் நாம் திட்ட கல்வி நோக்கங்கள் திட்ட குறிப்பிட்ட விளைவுகள் மற்றும் பாடநெறி விளைவுகளை எழுதுகிறோம் இந்த மூன்று வகையான விளைவுகளின் குறிப்பிட்ட பொருள் நாம் அதை பின்னர் பார்ப்போம் இப்போது உண்மையில் பொறியாளர்கள் என்ன செய்கிறார்கள் நல்ல பொறியாளர்கள் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள விரும்புகிறோம் நல்ல பொறியியலாளர்கள் என்ன என்பதைப் புரிந்துகொள்வதற்கு முன்பு பொறியாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதைப் பாருங்கள் வரிசையை கொஞ்சம் மாற்றுவோம் பொறியாளர்கள் பரந்த அளவில் கட்டிடக்கலை அல்லது திட்டம் வடிவமைப்பு மேம்பாடு உற்பத்தி சோதனை நிறுவுதல் தொழில்நுட்ப தயாரிப்புகள் மற்றும் அமைப்புகளை பராமரித்தல் மற்றும் வடிவமைப்பர் நிச்சயமாக எந்த ஒரு பொறியியலாளரும் தனியாக இந்தச் செயல்களைச் செய்ய மாட்டார்கள் அவரது தொழில் வாழ்க்கையின் வெவ்வேறு புள்ளிகளில் அவர் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் ஆனால் எந்த நேரத்திலும் அவர் இந்த நடவடிக்கைகளில் ஒன்றில் ஈடுபட்டுள்ளார் இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் அவர் பணிபுரியும் அமைப்புக்கு சில செல்வத்தை உருவாக்க வழிவகுக்கும் மீண்டும் பொறியாளர்கள் இந்த நடவடிக்கைகள் அனைத்தையும் செய்வது மட்டுமல்லாமல் சில நேரங்களில் தொழில்நுட்ப தயாரிப்புகள் மற்றும் சேவைகளைப் பயன்படுத்தி பல சேவைகளை வழங்குகிறார்கள் உதாரணமாக நீங்கள் மின்சாரம் அல்லது நீர் விநியோகத்தை எடுத்துக் கொண்டால் அவை சேவைகளை வழங்குகின்றன இந்த தயாரிப்புகளில் சரியான வகையான சேவைகள் வழங்கப்படுவதை பொறியாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் மீண்டும் உண்மையில் பொறியாளர்கள் மிகவும் அரிதாகவே தனிமையில் வேலை செய்கிறார்கள் எப்போதுமே எந்தவொரு செயல்பாடும் பொறியியல் செயல்பாடானது ஒரு பொறியாளர்களின் குழுவை உள்ளடக்கியது அதே அளவிலான திறனில் அல்லது சில நேரங்களில் ஒரு படிநிலை பாணியில் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும் சில பொறியியலாளர்கள் அல்லாதவர்களுடன் சமூக ரீதியாக தொடர்புடைய சிக்கலான தொழில்நுட்ப சிக்கல்களை தீர்க்கும் வேலைகளைத்தான் பொறியாளர்கள் செய்கிறார்கள் ஆனால் இவை அனைத்தையும் செய்யும்போது அவை நன்கு வரையறுக்கப்பட்ட தொழில்முறை மற்றும் நெறிமுறைத் தரங்களுக்குள் செயல்பட வேண்டும் ஏனெனில் ஒவ்வொரு தொழில்முறை நிறுவனத்திற்கும் சில நடைமுறைத் தேவைகள் உள்ளன இவை தொழில்முறை மற்றும் நெறிமுறை தரங்களாக தெளிவாக விளக்கப்படுகின்றன எனவே அனைத்து பொறியியலாளர்களும் அவற்றுக்குள் பணியாற்ற வேண்டும் இப்போது ஒரு நல்ல பொறியாளர் யார் என்பதைப் புரிந்துகொள்ள முயற்சிக்கிறோம் ஒரு நல்ல பொறியாளர் யார் என்பதை நாம் எங்கே காணலாம் பொறியியலாளர்கள் பொதுவாக தொழில் சாலைகளில் பணிபுரிவதால் நாம் உலகளவில் அல்லது நன்கு அறியப்பட்ட மரியாதைக்குரிய தொழில் சாலைகளுக்கு சென்று கலந்தாலோசிக்கிறோம் அவர்களுடைய தலைமை நிர்வாக அதிகாரி அல்லது அவர்களின் மேலாளர்களிடம் யாரை நல்ல பொறியியலாளர் என்று கருதுகிறார்கள் என்று கேட்கச் சொல்கிறோம் இந்த வகையான ஆய்வுகள் பல முறை செய்யப்பட்டுள்ளன ஏனெனில் தேவைகள் மாறும்போது தொழில்நுட்பம் மாறும்போது நல்ல பொறியியலாளராகக் கருதப்படுவதும் நேரத்துடன் மாறக்கூடும் எனவே இது ஒரு நல்ல பொறியியலாளரின் பண்புகளாக அவர்கள் கருதும் ஒரு வகையான சுருக்கமாகும் சில நிறுவனங்கள் சுட்டிக்காட்டப்பட்டதை விட அதிக முன்னுரிமையாக எதையாவது கருதலாம் ஆனால் இவை ஒரு குறிப்பிட்ட படிநிலை வரிசையில் ஏற்பாடு செய்யப்பட வேண்டிய அவசியமில்லை ஆனால் அவர்கள் அனைவரும் நல்ல பொறியியலாளர்கள் பொறியியல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்களைப் பற்றிய நல்ல அறிவைக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்வதன் மூலம் தொடங்கும் அதைப் பற்றி இரண்டாவது கருத்து எதுவும் இல்லை பொறியியல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்களைப் பற்றிய மோசமான அறிவுக்கு மாற்றுக் கருத்து இல்லை பின்னர் நன்கு வரையறுக்கப்பட்ட மற்றும் தவறாக வரையறுக்கப்பட்ட சிக்கல்களைத் தீர்க்கும் திறனுக்கு வாருங்கள் ஏனென்றால் ஒரு கல்வி நிறுவனத்தில் பாட கடைசி சிக்கல்களின் விளைவு அல்லது பரீட்சையில் கேட்கப்படும் சிக்கல்களை போன்ற நன்கு வரையறுக்கப்பட்ட சிக்கல்களைத் தீர்ப்பதில் பயிற்சி பெற வாய்ப்புள்ளது ஆனால் நிஜ உலகில் பிரச்சினைகள் ஒருபோதும் நன்கு வரையறுக்கப்படவில்லை எனவே ஒருவர் தவறாக வரையறுக்கப்பட்ட சிக்கலைச் சமாளித்து நன்கு வரையறுக்கப்பட்ட சிக்கலாக மாற்ற முடியும் அந்த செயல்முறை மிகவும் எளிதானது அல்ல இது செல்லுபடியாகும் அல்லது செல்லுபடியாகாத பல அனுமானங்களை உள்ளடக்கியது எனவே முதல் இரண்டையும் உண்மையிலேயே ஒழுக்கம் என்றும் சில அர்த்தங்களில் ஒழுங்கு தேவைகள் என்றும் அழைக்கிறீர்கள் ஒரு நல்ல பொறியியலாளரின் மற்றொரு பண்பு வாடிக்கையாளரின் தேவைகள் மற்றும் சந்தை போக்குகள் குறித்த விழிப்புணர்வு ஒரு பொறியியலாளர் செய்யும் எதுவும் ஒருவரின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் ஒன்று அரசாங்கம் பொது மக்களின் தேவையை பூர்த்தி செய்கிறது அல்லது ஒரு நிறுவனம் சில சேவைகளையும் தயாரிப்புகளையும் வாடிக்கையாளர்களுக்குக் கிடைக்க முயற்சிக்கிறது எனவே எந்தவொரு நல்ல பொறியியலாளரின் தேவைகளில் ஒன்று வாடிக்கையாளரின் தேவைகள் மற்றும் சந்தை போக்குகள் குறித்த விழிப்புணர்வு ஒருவர் ஒரு அழகான தயாரிப்பை வடிவமைத்தாலும் அது தற்போதைய சந்தை போக்குகளுக்கு பொருந்தாது என்றால் அந்த தயாரிப்பு சந்தையால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு வாய்ப்பில்லை அடுத்தது ஒரு அணியில் பணிபுரியும் திறன் நாங்கள் முன்பு குறிப்பிட்டது போல பொறியாளர்கள் எப்போதும் அணிகளில் வேலை செய்கிறார்கள் எனவே தனிமையில் வேலை செய்வதில் எந்த கேள்வியும் எழுப்பப்பட வேண்டியது இல்லை எனவே ஒருவர் ஒரு அணியில் பணியாற்ற தேவைப்படும் திறன்கள் உடன் ஒரு அணியில் பணியாற்ற ஒருவர் மிகவும் கடினமான சுயாதீனமான நிலைப்பாட்டை எடுக்க முடியாது மற்றவர்களுடன் இணைந்து பணியாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும் ஆவணத் திட்டத்தை திறம்பட தொடர்புகொள்வதற்கான திறனைப் பெறுங்கள் துரதிர்ஷ்டவசமாக இது இந்திய சூழலில் நீங்கள் குறைத்து மதிப்பிடும் வண்ணம் உள்ளது பல பொறியியலாளர்கள் ஆவணப்படுத்தல் அல்லது தொடர்புகொள்வது இரண்டாம் நிலை தேவைகள் மற்றும் சிக்கல்களைத் தீர்ப்பதே முதன்மைத் தேவை என்று கருதுகின்றனர் நீங்கள் பல நிறுவனங்களைக் கேட்டால் திட்டத்தை ஆவணப்படுத்தவும் திறம்பட தொடர்புகொள்வதற்கும் தேவையான திறனைக் மிகவும் உயர்வாக கருதுகின்றனர் தொழில்நுட்பங்கள் சந்தை போக்குகள் தொடர்ச்சியாக மாறி வருவதால் தொடர்ந்து 4 ஆண்டுகள் அல்லது 2 ஆண்டு முதுநிலை பட்டப்படிப்பில் நீங்கள் கற்றுக்கொண்டவை போதுமானதாக இருக்காது முறையான திட்டத்திற்குப் பிறகு உங்கள் கற்றலை நிறுத்த முடியாது நீங்கள் வேலையில் தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே வேலையில் கற்றுக்கொள்ள விருப்பமும் திறமையும் முக்கியமான தேவைகளில் ஒன்றாகும் இறுதியாக பொறியியல் நடவடிக்கைகளின் அனைத்து அம்சங்களிலும் ஆர்வமும் விழிப்புணர்வும் இருப்பது ஒருவர் மற்ற எல்லா அம்சங்களையும் அறிந்திருக்க வேண்டும் ஒரு பொறியியலாளரின் பணி எதையாவது வடிவமைத்தல் எதையாவது சோதித்தல் மற்றும் ஆவணப்படுத்துதல் ஆகியவற்றுடன் முடிவதில்லை அதன் அனைத்து அம்சங்களும் என்ன என்பதை ஒருவர் அறிந்திருக்க வேண்டும் இவை ஒரு நல்ல பொறியியலாளரின் பண்புகள் தேசிய அங்கீகார வாரியம் வடிவமைத்திருப்பது ஒரு நல்ல பொறியியலாளர்களின் இந்த குணாதிசயங்கள் அனைத்தையும் திறம்பட உள்வாங்கி இளங்கலை திட்டங்களின் தேவையான விளைவுகளாக அவற்றை வகைப்படுத்துகிறது மற்றும் அவற்றை திட்ட விளைவுகளாக அழைக்கிறது NBA கூறியுள்ள 12 விளைவுகளை மற்றொரு அலகில் நாம் காண்போம் இப்போது அனைத்து பொறியியல் திட்டங்களும் அறிவு திறன்கள் மற்றும் மனப்பான்மைகளை வழங்க வேண்டும் அவை திட்ட விளைவுகளாகக் கூறப்படும் மற்றும் 12 ஆம் வகுப்பு பட்டதாரிகளுக்கு ஒரு நல்ல பொறியியலாளரின் பண்புகளைப் பெறவும் பொறியியல் திட்டத்தை சுட்டிக்காட்டவும் இதுதான் நுழைவு புள்ளி இப்படிதான் ஒரு பொறியியல் திட்டம் இருக்க வேண்டும் இப்போது நாம் பார்ப்பது வகுப்பீடு ஆகும் விரிவுரையில் வழங்கப்பட்டதைத் தாண்டி சிறிது ஆராய்வதற்கான ஒரு சிறந்த நோக்கத்திற்கு இந்த பணிகள் உதவும் உதாரணமாக ஒரு நல்ல பொறியியலாளர்களின் பண்புகள் என்ன உங்களால் அடையாளம் காண முடியுமா அல்லது உங்களுக்கு பிடித்த நல்ல பொறியாளரை அடையாளம் காண முடியுமா இணையத்தில் ஏராளமான இலக்கியங்கள் உள்ளன உங்களுக்கு பிடித்த நல்ல பொறியியலாளரை நீங்கள் கண்டறிந்து தேர்ந்தெடுக்கலாம் பின்னர் ஏன் அவரை அல்லது அவளை ஒரு நல்ல பொறியாளராக கருதுகிறீர்கள் என 250 முதல் 400 வார்த்தைகள் வரை ஒரு சில சொற்களை எழுதலாம் எனவே அவை முதல் அலகு முடிவில் உள்ள பணிகள் பின்னர் நாம் மற்றொரு அலகு M1U2 க்கு செல்கிறோம் M1U2 கல்வி மற்றும் கற்பித்தல் என்ற பழக்கமான சொற்களை மீண்டும் அறிமுகப்படுத்த முயற்சிக்கிறது கல்வி மற்றும் கற்பித்தல் என்ற சொற்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று ஆனால் பல முறை அவை ஒன்றுக்கொன்று மாற்றாக அல்லது தெளிவற்ற முறையில் பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் ஒரு ஆசிரியராக ஒருவர் "கல்வி" மற்றும் "கற்பித்தல்" என்ற சொற்களைப் பற்றிய தெளிவான புரிதலைக் கொண்டிருக்க வேண்டும் அதை பின்வரும் அலகில் ஆராய்வோம்